என்ஹென்சிங் சாப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி குறித்த எனது பாடத்திற்கு மீண்டும் வருக இது எட்டாவது வாரம் கடைசி வாரம் பாட அலகு எண் 37 இந்த அலகில் பாடத்தில் பிசினஸ் எட்டிக்யுட்டே வில் கவனம் செலுத்துவோம் நான் வழக்கம் போல் தொடங்குவதற்கு முன் கடைசி பாடத்தில் நான் என்ன செய்தேன் என்பதையும் அதன் சிறப்பம்சங்களையும் விரைவாகப் பார்ப்போம் நாம் வேல்யூஸ் எதிக்ஸ் எட்டிக்யுட்டே values ethics etiquette மற்றும் பர்சனாலிட்டி க்கான தொடர்பு ஆகியவற்றின் அர்த்தங்களை கற்றும் புரிந்தும் கொண்டோம் வேல்யூஸ் என்றால் என்ன வேல்யூஸ் என்பது கொள்கைகள் அல்லது நடத்தையின் தரநிலைகள் பற்றிய ஒருவரின் தீர்ப்பில் வெளிப்படும் வாழ்க்கைக்கான முக்கிய அம்சங்கள் ஒருவர் மக்களுடன் பழகும் விதம் மற்றும் ஒருவர் கடமைகள் மற்றும் பொறுப்புகளுக்கு எவ்வாறு முன்னுரிமை அளிக்கிறார் என்பதன் மூலம் இது குறிக்கப்படுகிறது ஒருவர் தனது கடமைகளின் மீது கொள்ளும் கவனம் அந்த நபரின் உள்ளார்ந்த பண்புகளை வெளிப்படுத்தும் எட்டிக்யுட்டே என்பது சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தை விதிமுறைகள் அல்லது விதிகள் அல்லது கட்டுப்பாட்டு கொள்கைகள் ஆகும் எதிக்ஸ் கள் என்பது ஒரு நபரின் நடத்தையை கட்டுப்படுத்தும் தார்மீகக் கொள்கைகள் மற்றும் அவர் அல்லது அவள் மனித உரிமைகளை எவ்வாறு கையாள்கிறார் மற்றும் மனித உரிமைகளைப் பொறுத்தவரை மற்றவரின் உரிமைகளையும் தனிப்பட்ட உறவுகளையும் மட்டுமல்லாமல் இயற்கைச் சுற்றுச்சூழலையும் எவ்வாறு அவர் மதிக்கிறார் என்பதையும் குறிக்கும் ப்ரொபஷனல் எதிக்ஸ் ஒரு நபர் கொண்டிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் நடத்தைக்கான நிறுவன மற்றும் தனிப்பட்ட தரங்களை உள்ளடக்கியது உள் விதிமுறைகள் இருப்பதால் இது மிகவும் தந்திரமானது என்று கூறி இங்கே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தேன் எனவே நீங்கள் மருத்துவத் தொழில் போன்றவற்றிற்குச் செல்லும்போது எழுதப்பட்ட விதிகள் வழிகாட்டும் விதிமுறைகள் என உள்ளன நீங்கள் ஒரு வழக்கறிஞராகும்போது எழுதப்பட்ட விதிகள் உள்ளன மேலும் சமூகத்திலும் சில எதிர்பார்ப்புகள் உள்ளன அவை ஒரு வகையான தார்மீக பொறுப்பாக தனிநபர் மீது ஏற்றுக்கொள்வார் என்றும் மேலும் அந்த தார்மீக பொறுப்புகளை கடைப்பிடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அந்தச் சூழலில் நான் சொன்னேன் மாணவர் ஆசிரியரிடம் எப்போது வேண்டுமானாலும் சந்தேகம் கேட்கும் போது அதைத் தீர்ப்பதில் இருந்து தப்பிக்க முடியாது அது வகுப்பறை நேரத்திற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதால் உங்கள் சந்தேகத்திற்கு என்னால் பதிலளிக்க முடியாது என்று சொல்ல முடியாது இதே விஷயம் மருத்துவருக்கும் பொருந்தும் நோயாளியை கவனித்துக்கொள்ள மருத்துவர் மறுத்துவிட்டால் குறிப்பாக முன்கூட்டியே பணம் கேட்காமல் சமூகம் மருத்துவரிடம் மிகவும் அதிருப்தி அடைகிறது முதலில் நோயாளிக்கு சிகிச்சையளிப்பது பின்னர் பணம் அல்லது எதையும் பற்றி சிந்திப்பது மருத்துவரின் பொறுப்பு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே இது ப்ரொபஷனல் எதிக்ஸ் கள் அதேசமயம் ஒரு வணிக நபர் கடன் கொடுக்க மறுத்தால் மக்கள் அதை மோசமாக உணர மாட்டார்கள் ஓ அது அவரது தொழிலின் ஒரு பகுதி எனவே ப்ரொபஷனல் எதிக்ஸ் கள் ஒருவர் உள் விதிமுறைகளை கற்றுக்கொண்டாலும் அதனுடன் தொடர்புடைய தார்மீக பொறுப்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதும் முக்கியம் இவற்றை நீங்கள் பின்பற்ற முடிந்தால் உங்களை ஒரு உண்மையான ப்ரொபஷனல் நிபுணராக மாற்றும் உயர்ந்த எத்திக்கல் வேல்யூஸ் அண்ட் குட் எட்டிக்யுட்டே கொண்ட ஒரு நபர் நட்பு உதவி வசீகரம் பொறுப்பு கண்ணியம் பாசம் மற்றும் அன்பு போன்ற குணங்களை கொண்டவர் என்று அவர் சந்திக்கும் மக்கள் மீது நித்திய தோற்றத்தை உருவாக்க முடியும் எனவே ஒருவர் நல்ல பர்சனாலிட்டி யைப் பெறுவதற்கு இக்குணங்களை தனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் பின்னர் நான் ஏன் மாற வேண்டும் போன்ற கேள்வி சமூகம் மிகவும் மோசமானது என்னைச் சுற்றியுள்ளவர்கள் மிகவும் ஊழல் நிறைந்தவர்கள் அதற்கு நான் சொன்னேன் தனிநபர்கள்தான் சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள் ஒரு தனிநபரை மாற்ற முடிந்தால் நீங்கள் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த பாடத்தில் புவர் எட்டிக்யுட்டே க்கிற்கான சில எடுத்துக்காட்டுகளான பொது இடங்களில் துப்புதல் புகைபிடித்தல் பெண்கள் அல்லது ஊனமுற்றோர் அல்லது வயதானவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை வழங்காதது போன்றவற்றை பட்டியலிடுவதுடன் இது ஒரு சிவிக் சென்ஸ் ஐ உருவாக்க வேண்டும் அந்த பாடத்தை முடித்தேன் இந்த பாடத்தில் நான் சொன்னது போல் நாம் குறிப்பாக பிசினஸ் எட்டிக்யுட்டே ல் கவனம் செலுத்துவோம் ஏனென்றால் இன்று நீங்கள் விரும்பும் எந்தவொரு ப்ரொபஷனல் லும் உங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவேற்றும் முறையை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் விதிமுறைகள் இவை எனவே பிசினஸ் எட்டிக்யுட்டே என்பது ஒரு ப்ரொபஷனல் பிசினஸ் லும் சமூக சூழ்நிலைகளிலும் பின்பற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும் முறைகளைக் குறிக்கிறது இதன் பொருள் ஒரு வக்கீல் அல்லது ஆசிரியர் அல்லது ஒரு மருத்துவர் அல்லது ஒரு பொறியியலாளர் பிசினஸ் பகுதியிலும் சமூகக் குழுக்களுக்கு வெளியேயும் ஒரு குறிப்பிட்ட முறையில் நடந்து கொள்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே ஒரு ஆசிரியர் சமூக நிகழ்ச்சியில் வித்தியாசமான முறையில் நடந்து கொள்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எனவே இந்த ப்ரொபஷனல் பிசினஸ் உடன் தொடர்புடைய நாகரீகத்தை கண்ணியத்தை ஒருவர் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார் இப்போது நான் உங்களுடன் விவாதிக்கப் போகும் சில விதிமுறைகளை கடைப்பிடிப்பது வணிக மற்றும் சமூக வட்டாரங்களில் ஒரு ப்ரொபஷனல் பிம்பத்தை உருவாக்க உங்களுக்கு உதவும் முதலில் ஒரு வணிகக் குழுவில் அல்லது ஒரு சமூக வட்டத்தில் நீங்கள் ஒரு கூட்டாளர் ஒரு நண்பர் அல்லது உங்கள் மனைவி அல்லது கணவருடன் அங்கு செல்லும்போது முதலில் உங்களுடன் வருபவரை நீங்கள் ஏற்கனவே அறிந்த ஆனால் உங்களுடன் வருபவர்க்கு தெரியாத ஒருவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் எனவே இது அவமதிப்பதாகவும் நாகரீகமற்றதாகவும் இருக்கிறது ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபடும்போது உங்கள் கூட்டாளரை அறிமுகப்படுத்தாமல் இருப்பது முற்றிலும் பண்பில்லாத நாகரிகமற்ற செயலாகும் நீங்கள் மற்ற நபருடன் ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபட்டு சிரித்து மகிழ்கிறீர்கள் ஆனால் உங்களுடன் வந்த நபர் அறிமுகப்படுத்தப்படவில்லை எனவே அவருக்கு இது நியாயமற்றது அவர்கள் வெளியேற்றப்பட்டதாக உணருவார்கள் அவர்களால் முழுமனதுடன் விவாதத்தில் பங்கேற்க முடியாது எனவே நீங்கள் முதலில் அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம் பின்னர் நீங்கள் எதிர் பாலினத்தைச் சேர்ந்த ஒருவரை அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலில் அந்த பெண்ணை அறிமுகப்படுத்த வேண்டும் சரி எனவே இரண்டு ஆண்கள் இருக்கும் பொது நீங்கள் ஒரு பெண்ணுடன் இருந்தால் நீங்கள் முதலில் பெண்ணை ஆண்களுக்கு அறிமுகப்படுத்துவது முக்கியம் பின்னர் மற்ற ஜோடிகளில் ஒருவரான இரண்டு ஆண்களும் உங்களிடமோ அல்லது இந்த ஆண்களுடன் வரும் மற்ற நபரிடமோ அந்த பெண்ணுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள் முந்தைய விரிவுரையில் நான் சுட்டிக்காட்டிய அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் பயன்படுத்தும் மொழியைப் பற்றியது நீங்கள் லிங்குஆ பிரான்கா அதாவது பொதுவான மொழி இது உத்தியோகபூர்வமாக அல்லது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதைப் பார்த்து பயன்படுத்த வேண்டும் எனவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது ஆங்கிலம் அல்லது பிற சந்தர்ப்பங்களில் இது இந்தி ஆகும் பகுதியைப் பொறுத்து சில நேரங்களில் அந்தப் பகுதி உள்ளூர் மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் குழுவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிந்த மொழியில் பேசுங்கள் இரண்டு நபர்களுக்கு அல்லது மூன்று பேருக்கு மட்டுமே தெரிந்த மொழியில் பேச நீங்கள் தேர்வு செய்ய முடியாது அது மீண்டும் முறையற்றது அது நல்ல நாகரீகத்தின் ஒரு பகுதி அல்ல பெரிய குழுக்களில் நீங்கள் உட்கார்ந்திருக்கும்போது அல்லது நீங்கள் பேசும் போது எதையாவது சொல்லும்போது முழு குழுவினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கும் நபருடன் சிறிய அரட்டையில் ஈடுபட வேண்டாம் இது பெரும்பாலும் உள்முகப் போக்குகளின் காரணமாக நிகழ்கிறது பெரும்பாலும் மற்றவர்களுடன் உங்களுக்கு அறிமுகமில்லாத காரணத்தினால் தான் இது போன்று நிகழ்கிறது எனினும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் சமூகக் குழுவில் அல்லது இருக்கும் மற்றவர்களுடன் நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே உங்கள் உள்முகப் போக்குகளை மீண்டும் மீண்டும் பூர்த்தி செய்வதற்குப் பதிலாக நீங்கள் உங்கள் ஓட்டிலிருந்து வெளியே வருவது முக்கியம் குழுவில் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து உங்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கும் ஒன்று அல்லது இரண்டு நபர்கள் மீது அல்லது உங்களைப் போன்ற உள்முக சிந்தனையாளரை அடையாளம் கண்டு அவர்கள் மீது மட்டும் கவனம் செலுத்தாதீர்கள் மற்ற விஷயம் என்னவென்றால் உங்கள் முகபாவனையைப் பொறுத்தவரை நீங்கள் பராமரிக்க வேண்டியதில் குறிப்பாக கண் தொடர்பு முக்கியமானது என்று நான் உங்களுக்குச் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அது தவிர எல்லோரும் ஏதேனும் தீவிரமான கலந்துரையாடலில் ஈடுபடும்போது நீங்கள் சியூ கம் அல்லது ஏதாவதை சாப்பிட கூடாது எனவே மீண்டும் அது மிகவும் நாகரீகம் அற்றதாக இருக்கிறது அது எட்டிக்யுட்டே ன் ஒரு பகுதியாக இல்லை யாராவது ஒரு சொற்பொழிவு கொடுக்கும்போது பேச்சாளர் தொடர் சொற்பொழிவில் இருக்கும்போது பேச்சாளரை குறுக்கிடாதீர்கள் ஆனால் அந்த நபர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் குறுக்கிட வேண்டியிருந்தால் நீங்கள் குறுக்கிடுவதற்கு முன் பின் வருவன போன்று சொல்லி அனுமதி கேட்கலாம் நான் உங்களை ஒரு நிமிடம் குறுக்கிடலாமா எனவே இந்த கட்டத்தில் நான் இந்த விளக்கத்தை நாட முடியுமா அந்த நபர் இல்லை நான் இதற்கு வருவேன் என்று சொன்னால் பின்னர் அந்த நபரைத் தொடர அனுமதிக்கவும் நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் அல்லது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் குறுக்கிட உங்களுக்கு உரிமை இல்லை நீங்கள் அதை செய்யக்கூடாது கலந்துரையாடலில் இது ஒரு குழு விவாதத்தில் அல்லது ஒரு பிரைன் ஸ்ட்ரோமிங் brain storming அமர்வில் விவாதத்தை ஏகபோகப்படுத்த வேண்டாம் எல்லோரும் உங்கள் பேச்சைக் கேட்க வேண்டிய மைய கட்டத்தைத் தேட முயற்சிக்காதீர்கள் நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்தால் நீங்கள் விவாதத்தை ஊக்கப்படுத்துபவராக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் குறிப்பாக நீங்கள் வெட்கப்படுபவர்களாகவும் உள்முக சிந்தனையாளர்களாகவும் இருக்கும் அமைதியான மக்களை ஊக்குவிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் அவர்களை அவர்களின் ஓட்டிலிருந்து வெளியே வரச் செய்து அவர்களை ஏதாவது சொல்லச் செய்ய வேண்டும் இந்த விவாதம் முழுவதும் அமைதியாக இருக்கும் நமது நண்பருக்கு செவிசாய்த்து அவரிடம் அல்லது அவளிடம் ஒரு அருமையான யோசனை இருக்கலாம் நாம் ஏன் அவளிடமிருந்து கேட்கக்கூடாது போன்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் சொல்ல முடிந்தால் அது உண்மையில் அந்த நபரைப் புன்னகைக்கச் செய்யும் அல்லது எதையாவது பகிர்ந்து கொள்ள உந்துதலாக இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் இந்த அமைதியான மக்கள் உற்றுநோக்குபவர்களாக மிகவும் சுவாரஸ்யமான யோசனைகளைக் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு வணிகக் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டால் உங்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டால் நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்தால் அதை முன்னதாக அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் மேலும் அழைப்பு அனுப்பியதற்கு நன்றி தெரிவித்து உங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று அதற்கு மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் மாறாக நீங்கள் கலந்து கொள்ள முடிவு செய்தால் அதை தெரிவித்து அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் எனவே அதைப் புறக்கணித்து எதையும் சொல்லாதது ஒரு அன்ப்ரொபஷனல் இந்த விவாதங்களில் அரசியல் அல்லது மதம் பற்றிய விவாதங்களை அல்லது பாலினம் தொடர்பான விஷயங்களை அல்லது எந்தவொரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்களை விவாதித்தால் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்துவிடுங்கள் எனவே ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்க முயற்சிக்காதீர்கள் எனவே இது அன்ப்ரொபஷனல் ஆக மாறிவிடும் பின்னர் நீங்கள் உடனடியாக இதுபோன்ற விஷயங்களில் ஆர்வமுடைய அல்லது சார்புடைய சில நபர்களுடன் அல்லது குழுவாக இருப்பீர்கள் எனவே இது வணிகச் சூழலில் தேவையில்லை மிக முக்கியமான விஷயம் உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களை தூண்டினாலும் அன்எதிக்கல் ஆன எதையும் செய்ய மறுக்கவும் எடுத்துக்காட்டு நீங்கள் ஆசிரியராக இருந்தால் அதிக மதிப்பெண்கள் கொடுத்து ஒரு மாணவனை தேர்ச்சி பெற செய்யுமாறு உங்களின் முதல்வர் உங்களுக்குச் சொல்கிறார் என்றால் இல்லை என்று சொல்லி இப்போது உங்கள் நேர்மையை பாதுகாக்க உங்களுக்கு ஒவ்வொரு உரிமையும் உள்ளது ஆரம்பத்தில் மறுப்பது கடினம் ஆனால் நீங்கள் அதைச் செய்தவுடன் நீண்ட காலத்தில் கூட உங்கள் உயரதிகாரிகள் உங்களின் நேர்மையை மதிப்பார்கள் நீங்கள் ஒரு தொழிலில் சேரும்பொழுது இதுபோன்ற விஷயங்கள் ஆரம்பத்தில் அமைக்கப்பட்டு உங்களையும் உங்கள் நேர்மையும் சோதிக்கப்படுகிறது சில சமயங்களில் மக்கள் இந்த பொறிகளில் அப்பாவியாக விடுவார்கள் அதன் பிறகு ஒரு மாணவருக்கு அந்த ஆசிரியர் அதிக மதிப்பெண்களை கொடுத்து தேர்ச்சி பெற வைத்துவிட்டால் பின்னர் ஒவ்வொரு முறையும் முதல்வர் அழைத்து மதிப்பெண்களை மாற்றி அதை செய்யச் சொல்லுவார் ஆனால் எந்த ஒரு அழுத்தம் அல்லது அச்சுறுத்தலையும் மீறி நீங்கள் உறுதியுடன் கண்ணியமாக மறுத்துவிட்டால் இவர் மிகவும் நேர்மையானவர் இவரை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து விடுவதால் மற்றொரு முறை இதுபோன்ற கோரிக்கை உங்களுக்கு எழாது எனவே நீங்கள் ஒரு புதிய தொழிலில் சேரும்பொழுது இவ்வாறான நேர்மையின் அளவை அமைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் இவ்வாறு நீங்கள் சேர்ந்து சிறிது நம்பிக்கையைப் பெற்று விட்டால் ரகசிய விஷயங்கள் கூட விவாதிக்கப்படும் நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் ரகசிய விவாதத்தில் இருப்பீர்கள் மற்றவர்களுடன் எந்தவொரு ரகசிய விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இப்போது உங்களின் மிகவும் நம்பகமான நண்பர் அல்லது மிகவும் நம்பகமான மனைவி அன்பான கணவர் ஆண் அல்லது பெண் நண்பருடன் கூட எந்தவொரு ரகசிய விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் எனவே நீங்கள் கவனமாக பகிர்கிறீர்கள் என்று நினைத்து சொன்னாலும் அவர்கள் இதை யாருக்குச் சொன்னாலும் அல்லது கொடுத்தாலும் உங்கள் வேலை ஆபத்தில் முடியும் உங்கள் நேர்மை சந்தேகிக்கப்பட்டு உங்கள் மீதான நம்பகத்தன்மை குறையும் அது விரும்பத்தகாதது மற்றும் இது உங்கள் பிசினஸ் எட்டிக்யுட்டே வை வளர்ப்பதன் ஒரு பகுதியாகும் அடுத்த முக்கியமான விஷயம் நீங்கள் குடிபோதையில் கூட உங்கள் நிறுவனம் உங்கள் முதலாளி பற்றி மோசமான விஷயங்களைப் பேசாதீர்கள் அவர்கள் மதுபானம் எடுத்துக் கொண்டதை ஒரு சாக்காக சொல்லி நான் என்ன சொன்னேன் என்பதை மறந்துவிட்டேன் மேலும் எனது முதலாளியை அல்லது நிறுவனத்தை தகாத வார்த்தைகளால் பேசினேன் என சொல்லலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறி வேறு எங்காவது சேர்ந்து விட்டாலும் கூட அதை சாக்காக கொண்டு அந்த நிறுவனத்தைப் பற்றி மோசமான விஷயங்களைப் பேசாதீர்கள் நீங்கள் விட்டுச் சென்றது நல்லது நீங்கள் ஒரு சிறந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அங்கேயே இருந்து உங்கள் சிறந்ததைக் கொடுங்கள் இப்போது நிறுவனத்தைப் பற்றியோ அல்லது முதலாளியைப் பற்றியோ மோசமான விஷயங்களைச் சொல்வது அந்த முதலாளியை அல்லது அந்த நிறுவனத்தை மிகவும் மோசமானதாக மாற்றப் போவதில்லை ஆனால் அது உங்கள் மோசமான அம்சத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் நீங்கள் அங்கு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளீர்கள் என்பதை மக்கள் அறிவார்கள் பின்னர் இப்போது அந்த நிறுவனம் மற்றும் முதலாளியைப் பற்றி மிக மோசமான விஷயங்களை நீங்கள் கூறலாம் தற்போது நீங்கள் எத்தனை வருடங்கள் பணியாற்றப் போகிறீர்கள் இந்த அமைப்பைப் பற்றி நீங்கள் பின்னர் தகாத வார்த்தைகளால் பேசமாட்டீர்கள் என்பதற்கான உத்தரவாதம் என்ன எனவே உங்கள் நேர்மையின் மீது சந்தேகம் ஆரம்பத்தில் இருந்தே தொடங்கும் எனவே அதைச் செய்ய வேண்டாம் உங்கள் பிசினஸ் எட்டிக்யுட்டே த்தை வளர்ப்பதில் அடுத்த முக்கியமான விஷயம் உங்கள் தனிப்பட்ட விவரங்களை தேவையான குறைந்தபட்சத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்கள் திருமணம் ஆகாதவர் அல்லது திருமணம் ஆனவர் என்றால் நீங்கள் உங்கள் மனைவியுடன் நல்ல உறவில் இல்லை அது ஒரு கஷ்டமான உறவு இப்போது இவை நீங்கள் குறைந்தபட்சமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவை ஆனால் மிக நெருக்கமான விவரங்கள் அல்ல நெருக்கமான விவரங்களைப் பகிர்வது பெரும்பாலும் சங்கடத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தும் ஏனெனில் நீங்கள் நம்பிய நபர் அந்த விவரங்களை பொதுவில் வைத்திருப்பார் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வார் உங்களுடைய சில சங்கடமான விவரங்கள் எல்லோருடைய பேச்சாக மாறும் நீங்கள் பின்னால் சிரிக்கப் படலாம் மக்களிடம் மோசமான புன்னகையை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் உங்கள் கௌரவத்தை இழக்கிறீர்கள் ஆனால் அதை விட சில நேரங்களில் நெருக்கமான விவரங்கள் உங்களை உணர்ச்சிவசமாக அச்சுறுத்துவதற்கும் நிறுவனத்தின் ரகசியங்களை அல்லது நீங்கள் மட்டுமே அறிந்த சில ரகசிய தகவல்களை வெளிப்படுத்த வைப்பதற்கும் பயன்படுத்தப்படலாம் நீங்கள் ஏன் உங்கள் கண்ணியத்தின் அடிப்படையில் இந்த வகையான ஆபத்துக்கு ஆளாக வேண்டும் எனவே உங்கள் தனிப்பட்ட விவரங்களை குறைந்தபட்சமாக வைத்திருங்கள் பேசும் போது ஒரு பேச்சு கொடுக்கும் போது உங்கள் பதிலைக் கொடுக்கும் போது உங்கள் பதிலை புதரை சுற்றி அடிப்பதுபோல் சுற்றி அடிக்காதீர்கள் அதாவது மிகவும் வட்டமான சலசலப்பு முறையில் ஒரு விஷயத்திற்கு வர முயற்சிக்காதீர்கள் விஷயத்தை மட்டும் பேசுங்கள் எனவே வணிகத்தில் நேரம் என்பது பணம் மற்றும் நீங்கள் அவர்களின் நேரத்தை மிச்சப்படுத்தும் வரை நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் அதே காரணத்திற்காக நீங்கள் தெளிவற்றதாக இருக்கும்போது தெளிவற்றதாக இருக்காதீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்களை கொடுக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே தெளிவற்றதாக இருக்க வேண்டாம் பேசும்பொழுதும் தெளிவாக மற்றும் துல்லியமாக இருங்கள் எனவே நீங்கள் எவ்வாறு துல்லியமாக மாறலாம் மற்றும் அதைப் பயன்படுத்தலாம் என்பதைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் முந்தைய பாடத்திட்டத்தில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் குறித்த நமது ஆரம்ப விவாதங்களுக்குச் செல்வது சிறப்பு அங்கு பல உதவிக்குறிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன எனவே கம்யூனிகேஷன் இல் தெளிவற்று இல்லாமல் மிகவும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருப்பது முக்கியம் எல்லா நேரத்திலும் மரியாதையாகவும் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் இருங்கள் அது அலுவலகத்திற்குள் மட்டுமல்ல வெளியே யாரையாவது சந்திக்கும் போதும் நீங்கள் அந்த நபரை அடையாளம் காணமுடியவில்லை எனினும் அந்நியரைப் போல நடந்து கொள்ளாதீர்கள் சிரித்துக் கொண்டே இருங்கள் எல்லா நேரத்திலும் உங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் "மன்னிக்கவும்" "தயவுசெய்து" மற்றும் "நன்றி" என்ற கண்ணியமான சொற்களை அடிக்கடி பயன்படுத்துங்கள் நீங்கள் விரும்பும் எதையும் உங்களுக்குக் கொண்டு வரக்கூடிய மந்திர வார்த்தைகள் இவை நீங்கள் கோரும் நிலையில் இருந்தாலும் ஏதாவது ஒன்றை செய்ய யாராவது ஒருவர் மீது அழுத்தம் கொடுக்காமல் எப்போதும் கோரிக்கை விடுங்கள் எப்போதும் என்னைப் போன்ற கண்ணியமான சொற்றொடர்களைப் பயன்படுத்துங்கள் இதைச் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதை நீங்கள் எனக்காக செய்ய முடியுமா எனவே இது உங்கள் கோரிக்கையை அல்லது கட்டளையை எதிர்ப்பதை விட செய்ய வேண்டிய கட்டாயத்தை மக்களை உணர வைக்கும் குறிப்பாக மக்களை நாள்தோறும் சந்திக்கும் போது அல்லது தாழ்வாரத்தில் எங்காவது நடந்து செல்லும்போது முதல் சந்திப்பு அவர்களை எளிய விஷயங்களால் வாழ்த்துங்கள் "காலை வணக்கம்" என்று சொல்லலாம் அவர்கள் உங்கள் சகாக்கள் மற்றும் ஒரே வயதினராக இருந்தால் அது முறைசாரா அமைப்பாக இருந்தால் "காலை வணக்கம் அர்ஜுன் " என்ற பெயரைச் சேர்ப்பதன் மூலமாகவும் வாழ்த்தலாம் அதேசமயம் உங்களுக்கு மூத்தவராக இருந்தால் அது ஒரு முறையான சூழலாகும் எனவே நீங்கள் "காலை வணக்கம் சார் " அல்லது "காலை வணக்கம் மேடம் " என்று சொல்ல வேண்டும் மதியம் "மதிய வணக்கம்" அல்லது மாலை " மாலை வணக்கம்" என நீங்கள் சந்திக்கும் போதெல்லாம் சொல்லலாம் விவாதம் சற்று நீடித்தால் நீங்கள் " இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் " என்பன போன்ற பல வாழ்த்துக்களால் வாழ்த்தலாம் ஆகவே இவ்வாறான வாழ்த்துக்கள் உரையாடலை சீராகச் செய்ய வைக்கிறது மேலும் இது மற்ற நபரை உங்களுடன் இருப்பதில் வசதியாகவும் இருக்கச் செய்கிறது இருப்பினும் அலுவலகத்தில் உள்ள யாருடனும் நெருங்கிய உறவைத் தவிர்க்கவும் இது மேனேஜிங் லவ் தொடர்பான விவாதத்தில் நான் வலியுறுத்திய ஒன்று எனவே இதைப் பற்றி நான் அங்கு போதுமான அளவு விவாதித்தேன் ஆனால் ஒரு எச்சரிக்கையுடன் அலுவலகத்தில் உள்ள எவருடனும் முதலாளியாக இருந்தாலும் கூட நெருக்கமான உறவுகளைத் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் முதலாளியுடன் நெருக்கமான உறவை வளர்த்துக் கொள்வது அதன்மூலம் நிறைய உதவிகளைப் பெறுவது எளிதானது ஆனால் உங்களுக்குப் பின்னால் உள்ளவர்கள் உங்களின் இன்டெக்ரிட்டி மாறல் வேல்யூஸ் எதிக்ஸ் எட்டிக்யுட்டே integrity moral values ethics etiquette ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் உங்களைப் பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் அறியமாட்டீர்கள் நீங்கள் கீழே இழுக்க படுவீர்கள் அதேபோன்று நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தால் உங்கள் கீழ்படிவோருடன் நெருக்கமான உறவைப் பேணுகிறீர்கள் என்றால் அதுவும் பாராட்டத்தக்கது அல்ல மாறாக மக்கள் அத்தகைய உறவுகளை குறைத்துப் பார்க்கிறார்கள் எனவே இவற்றைத் தவிர்க்க வேண்டும் என்பது முக்கியம் பின்னர் இது முந்தைய ஒன்றில் நான் சுட்டிக்காட்டிய ஒன்று சந்திப்பிற்கு முன் அனுமதி இல்லாமல் உள்ளே செல்ல வேண்டாம் நீங்கள் இதுபோன்ற செயல்களைச் செய்யக்கூடாது உங்களுக்கு ஒரு சந்திப்பிற்கு முன் அனுமதி இருந்தால் அந்த நேரத்திற்கு முன்பே அந்த இடத்தை அடைந்து ஒரு செய்தித்தாளை உட்கார்ந்து படிப்பதற்குப் பதிலாக அல்லது நீங்கள் அடைந்துவிட்டீர்கள் என்று சம்பந்தப்பட்ட நபருக்குத் தெரியும் என்று அனுமானிப்பதற்க்கு பதிலாக வரவேற்பாளர் அல்லது செயலாளர் அல்லது தனிப்பட்ட உதவியாளரிடம் நீங்கள் வந்துவிட்டதை அறிவிக்கலாம் நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது அவசியம் நீங்கள் சந்திப்பிற்கு முன்அனுமதி வழங்கிய நபராகவும் முன் அனுமதியும் வழங்கி இருந்தால் விருந்தினர்களை உங்களுக்காக காத்திருக்க வைக்க வேண்டாம் காத்திருக்க வைக்க வேண்டியதாக இருந்தால் காத்திருப்பின் அடிப்படையில் அவர்களின் பொறுமையை நீங்கள் பாராட்ட வேண்டும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பின்னர் சில குளிர்பானங்கள் அல்லது காபி அல்லது எதையாவது குடிப்பதற்கு அனுப்பலாம் இதனால் அவர்கள் காத்திருப்பின் சலிப்பை உணரமாட்டார்கள் காத்துக்கொண்டு இருந்ததினால் கோபப்படவும் மாட்டார்கள் தவிர்க்கமுடியாத சூழ்நிலையில் மட்டுமே அவர்களை காத்திருக்க செய்ய வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சந்திப்பிற்கு முன்னனுமதி கொடுத்த நேரத்திற்கு முன்பே அங்கு இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் சந்திப்புத் திட்டத்தை சரியான நேரத்தில் வைத்திருக்க வேண்டும் கூட்டத்தின் முடிவில் சில சந்தர்ப்பங்களில் கூட்டத்தின் தொடக்கத்தில் உங்கள் வணிக அட்டையை வழங்க நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சாதாரணமாக பரஸ்பரம் கொடுக்கும்போது மற்றவரும் உங்கள் சைகைக்கு பதில் அளிப்பது போன்று அவரின் அட்டையை உங்களுக்குக் கொடுப்பார் ஆனால் மற்ற நபர் குறிப்பாக கொடுக்க தயங்குகிறார் குறிப்பாக ஒரு பெண் உதாரணமாக ஒரு புதிய நபருக்கு கொடுப்பதற்கு அவரின் கைபேசி எண் அதில் இருப்பதால் தயங்கலாம் அல்லது அவர் மிகவும் ஓய்வு இல்லாத வேலை இருக்கும் நபராக இருக்கலாம் அல்லது உங்களைவிட பிரபலமான நபராகவும் இருக்கலாம் இவ்வாறான காரணங்களுக்காக ஒருவர் தனது வணிக அட்டையை கொடுப்பதற்கு தயங்கினால் அவரை வற்புறுத்த வேண்டாம் எனவே கொடுக்கலாமா அல்லது வேண்டாமா என்று தீர்மானிப்பது அவர்களின் உரிமை ஆனால் நீங்கள் எப்போதும் தொடங்கும் அல்லது முடிவடையும் நேரத்திலெல்லாம் பக்கத்தில் இருந்து வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களது அட்டையை கொடுங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்காக அட்டைகளை தயார் நிலையில் வைத்திருங்கள் கடைசியாக ஆனால் மிகவும் முக்கியம் அல்லாத இரண்டு முக்கியமான உதவிக்குறிப்புகள் உங்களை இறுதி வணிக நபராக உரையாடல்களில் வின் வின் அணுகுமுறையைப் பயன்படுத்த வைக்கும் எனவே அனைத்து விவாதங்களிலும் எழுச்சி நிலையை உருவாக்க ஆராயாமல் லேசானதாக கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள் எனவே இந்த முறையைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் நான் தவறு அல்ல இதை நீங்கள் எவ்வாறு விளக்குவீர்கள் நீங்கள் மெதுவாக நீங்கள் சரிதான் நீங்கள் விவாதித்த இந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நான் உங்களுடன் உடன்படுகிறேன் மேலும் இங்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் நான் சொல்வது சிறிது தவறு ஆனால் முற்றிலும் தவறல்ல என்று சொல்லலாம் இதனால் இந்த விவாதத்தை வின் வின் என்ற அளவிற்கு கொண்டு செல்ல முடியும் பின்னர் உறுதியுடன் இருப்பது பற்றி முன்பு விவாதிக்கப்பட்டது எப்போதும் உறுதியுடன் இருங்கள் ஒருபோதும் ஆக்ரோஷமாக இருக்க வேண்டாம் ஆக்ரோஷம் என்பது உங்கள் தாழ்ந்த உணர்வை உங்கள் சொந்த உள் பாதுகாப்பின்மையை மட்டுமே குறிக்கிறது உறுதிப்பாடு என்பது உங்கள் மன அமைதியையும் உங்கள் உறுதியையும் நம்பிக்கையையும் குறிக்கிறது எனவே உறுதியாக இருங்கள் கடைசி உதவிக்குறிப்பு என்னவென்றால் உங்கள் ஊழியர்களையோ அல்லது சக ஊழியர்களையோ மற்றவர்களுக்கு முன்பாகப் புகழ்ந்து பேசவும் முடிந்தவரை அவர்களைப் புகழ்ந்து பேச ஒவ்வொரு கணத்தையும் தேடுங்கள் பொதுவில் அவர்களைப் புகழ்ந்து பேச முயற்சிக்கவும் அவர்களின் வேலையை ஒப்புக் கொள்ளவும் அனைவருக்கும் தெரியப்படுத்தவும் ஆனால் நீங்கள் விமர்சிக்க வேண்டியிருந்தால் அவர்களின் வேலைகளில் ஏதேனும் தவறு இருப்பதைக் கண்டால் அவர்களைக் கத்தாதீர்கள் மற்றவர்களுடன் பகிரங்கமாக பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பொதுவில் அவர்களை கண்டிக்க வேண்டாம் நீங்கள் கண்டிக்க வேண்டியிருந்தால் உங்கள் அலுவலகத்தில் சில அறைகளில் வெளியில் காபி சாப்பிடும்போது அவர்களை தனிப்பட்ட முறையில் அந்த நபருக்கு வசதியாக இருக்கும் இடத்தில் மற்றும் சரியான மனநிலையில் நீங்கள் சொல்வதை பெற முடியும் என்பதாக உள்ள இடத்திற்கு அழைக்கவும் குறிப்பாக அந்த நபரின் ஒரு குறிப்பிட்ட நடத்தையை மாற்ற விரும்பினால் அந்த நபர் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் நடத்தை இதுதான் என்பதை நீங்கள் அந்த நபருக்கு தெரியப்படுத்த வேண்டும் மேலும் நீங்கள் ஒரு மனிதனாக அந்த நபருக்கு எதிராக இல்லை என்பதைத் தெளிவுபடுத்த வேண்டும் இப்போது அதை தெளிவுபடுத்துவதற்காக நீங்கள் மற்றவருக்கு முன் அந்த நபரை கண்டிக்கக்கூடாது மற்றவர்களுக்கு முன் நீங்கள் ஒருவரை விமர்சிக்கும்போது பொதுவாக மற்றவர் எதிர்ப்பார் அவர்கள் தன்னைக் காத்துக்கொள்ள முயற்சிப்பவர்களாக ஆகிவிடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படுவதை விரும்பவில்லை மேலும் சிலர் தாக்குதலைக் கூட ஏற்படுத்தக்கூடும் மேலும் அவர்கள் உங்கள் சொந்த தவறுகளை வெளிப்படுத்த முடியும் உங்களை வெட்கப்பட வைப்பதன் மூலம் இருவரின் தவறுகளும் சமம் என நிரூபிக்க முயற்சி செய்யலாம் இது ஒரு வகையான டிட் பார் டாட் ஆனால் மறுபுறம் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் நீங்கள் ஒருங்கிணைந்திருந்தாலும் அவர்கள் முற்றிலும் தவறு செய்தாலும் கூட பொதுவில் அவர்களை விமர்சிக்க முயற்சிக்காதீர்கள் எனவே அது பிசினஸ் எட்டிக்யுட்டே ன் ஒரு பகுதியாக இல்லை அது எந்த நல்ல நோக்கத்திற்கும் பயன்படாது இப்போது முடிவை நோக்கி செல்லும்பொழுது இந்த பண்புகளை என்னுள் வளர்த்துக் கொள்ள முடியுமா என்று நீங்கள் யோசித்துக்கொண்டிருக்கலாம் இது நாம் இந்த பாடத்திட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே விவாதித்து வருவது இதில் நான் உங்களுக்குச் சொல்வது என்னவென்றால் இவை பிறப்புடன் கூடிய இயல்பான பண்புகள் அல்ல மேலும் மேம்படுத்தி வளர்த்துக் கொள்ளக் கூடிய பண்புகள் குணங்கள் ஆகும் எனவே நல்ல பழக்கவழக்கங்களைப் பெறுவது பற்றி இரண்டு பிரபலமானவர்களிடமிருந்து இரண்டு சுவாரஸ்யமான மேற்கோள்களைப் பார்ப்போம் அது எல்லாம் எட்டிக்யுட்டே பற்றியது முதலாவது பெஞ்சமின் டிஸ்ரேலி என்ன கூறுகிறார் என்றால் " கிளேன்லினஸ் அண்ட் ஆர்டர் ஆர் நாட் மேட்டர்ஸ் ஆப் இன்ஸ்டிங்க்ட் " இதன் பொருள் என்னவென்றால் உங்களை நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் காண்பிப்பது தொடர்பான விஷயங்கள் மிக உன்னிப்பாக விஷயங்களை கவனித்தல் நேரம் தவறாமை போன்ற முழுமையான ப்ரொபஷனல் விஷயங்கள் இவை அனைத்தும் குழுவினர் விஷயங்கள் அல்ல அவர் சொல்கிறார் இவை உள்ளுக்குள் இருந்து பிறப்பாலோ அல்லது பரம்பரிய அடிப்படையிலோ வருவது அல்ல "தே ஆர் மேட்டர்ஸ் ஒப் எடுகேஷன் " பெற்றோர் உங்களுக்கு நன்றாக கற்பித்திருக்கலாம் ஆசிரியர்கள் உங்களுக்கு நன்றாக கற்பித்திருக்கலாம் உங்களைச் சுற்றியுள்ள நல்ல பண்பட்ட மக்களிடமிருந்து இந்த குணங்களை நீங்கள் சுயமாக ஊக்கப்படுத்தியிருக்கலாம் "அண்ட் லைக் மோஸ்ட் கிரேட் திங்ஸ் யு மஸ்ட் கல்ட்டிவேட் எ டேஸ்ட் பார் தெம் " பெஞ்சமின் டிஸ்ரேலி சொல்வது என்னவென்றால் நீங்கள் அவற்றைக் கற்றுக் கொள்ளாவிட்டாலும் கூட நீங்கள் கல்வியின் மூலம் அவற்றை கற்றுக் கொள்ளலாம் அது புத்தகங்களிலிருந்து மட்டுமல்லாமல் மற்றவர்களைக் கவனிப்பதன் மூலமும் கற்கலாம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் நிறுத்தக்கூடாது நீங்கள் அவற்றின் சுவையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஏற்கனவே வளர்த்துக் கொண்டுள்ள ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்ட சுவை சுத்திகரிக்கப்பட்ட குணங்கள் உள்ளவர்களைப் பார்த்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவர்களைப் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் மற்றவர்களிடமிருந்து நல்ல குணங்களைப் பின்பற்றுவதில் எந்தத் தீங்கும் இல்லை உங்களுக்கு நல்லது என்று மற்றவர்களிடம் தோன்றும் நல்ல விஷயங்களைப் பாராட்டுங்கள் அடுத்த புகழ்பெற்ற மேற்கோள் புகழ்பெற்ற நாடக ஆசிரியரான ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்பவரிடமிருந்து அவர் கூறுகிறார் " தேர் ஸ் நோ அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஸோ ஈஸி டு அக்வைர் அஸ் பொலைட்நெஸ் அண்ட் மோர் ப்ரோபிட்எபில் There is no accomplishment so easy to acquire as politeness and none more profitable " எனவே அவருக்கு எதிக்ஸ் எட்டிக்யுட்டே மேனநெரிசம்ஸ் ethics etiquette mannerisms ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லாவற்றையும் அவர் மரியாதை என்ற ஒற்றை வார்த்தையில் வைக்கிறார் அவர் கூறுகிறார் இந்த உலகில் நீங்கள் சாதிக்கக்கூடிய எதுவும் இல்லை பணிவை எளிதில் பெறமுடியாது எனவே இதைப் பெறுவதும் கண்ணியமாக இருப்பது கடினம் அல்ல அது அதிக லாபம் ஈட்டக்கூடியது அல்ல எனவே இது எளிதானது ஆனால் அதே நேரத்தில் கண்ணியமாக இருப்பது மிகவும் லாபகரமானது பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகளில் பணிவு எனக்கு எவ்வாறு உதவியது என்பதை நான் எப்போதும் நினைவில் கொள்கிறேன் எனது மாணவர் நாட்களை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் மிகவும் நுணுக்கமான பேராசிரியர் ஒருவர் இருந்தார் அவரின் காலக்கெடு கடுமையானவை அவர் வகுப்பீட்டை வழங்கியவுடன் அந்த நாளில் நாம் குறிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவே ஒரு முறை சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் கொடுத்த நேரத்திற்குள் என்னால் செய்ய முடியவில்லை ஆனால் நான் விரைவாக செய்தால் என்னால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் கொடுக்க முடியும் ஆனால் அது எனது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அல்லாது சற்று தரமற்றதாக இருக்கும் எனவே நான் தைரியம் அடைந்தேன் எல்லோரும் அவரிடம் கேட்பதற்கு பயந்தாலும் நான் அவரிடம் சென்றேன் வகுப்பின் முடிவில் அவர் தனது கற்பித்தலுக்கு தேவையான விஷயங்களை தயார் செய்து கொண்டிருந்தார் நான் அவரிடம் குறுக்கிட்டு ஒன்று கேட்க வேண்டும் என்று அனுமதி கோரினேன் அவர் மேலே சொல்ல சொன்னார் பின்னர் நான் ஒரு நாள் எடுத்துக்கொள்வதன் மூலம் இதைச் சமர்ப்பிக்க வாய்ப்பு உள்ளதா என்று மிகவும் பணிவுடன் கேட்டேன் ஏனெனில் இது வகுப்பீட்டின் தரத்தை மேம்படுத்த எனக்கு உதவும் இப்பொழுது என்னால் சமர்ப்பிக்க முடியும் ஆனால் உயர் தரத்துடன் ஒன்றை சமர்ப்பிக்க முடியாது ஆசிரியர் உடனடியாக சொன்னார் நான் இதை சாதாரணமாக வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் என்னிடம் கேட்கும் விதம் நான் பாராட்ட விரும்பும் ஒன்று எனவே அதற்காக நான் உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் தருகிறேன் அந்த நாளில் வென்றது எனது அறிவுத்திறன் அல்ல ஆனால் நான் அவரை அணுகிய எனது பணிவு ஆகவே அந்த நேரத்தில் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் களை ஊக்குவிப்பதும் பின்னர் அவற்றை சரியான நேரத்தில் செயல்படுத்துவதும் பல சிக்கல்களிலிருந்து நம்மைக் காப்பாற்ற முடியும் என்பதையும் வாழ்க்கையை மிகவும் சீரான முறையில் இயக்கச் செய்வதையும் நான் உணர்ந்தேன் Refer Slide time 3033 பிசினஸ் எட்டிக்யுட்டே அடிப்படையில் இதைப் பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் சற்று தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் கண்டறிந்த ஒரு சுவாரசியமான புத்தகம் சாலி சேவ் பிசினஸ் எட்டிக்யுட்டே அன் எஸஸென்சியல் கைடு பார் எக்ஸ்ஸீகியூடிவ்ஸ் Sally Chew Business Etiquette An Essential Guide for Executives இது டைம்ஸ் புக்ஸால் வெளியிடப்பட்டது மற்றும் ஆண்டு 1992 எனவே நீங்கள் இதைப் பெற முடிந்தால் ஏற்கனவே நாம் முன்னர் விவாதித்த உடல் மொழியின் அடிப்படையில் கூடுதல் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடல் மொழி உட்பட உணவு மீசையில் நீங்கள் எவ்வாறு சாப்பிட வேண்டும் இந்த உணவு மேசை பழக்கங்கள் மற்றும் எட்டிக்யுட்டே களை நீங்கள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது பற்றியது ஆனால் நீங்கள் விவரங்களை மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொளியைப் பார்த்ததற்கு மீண்டும் நன்றி நாம் இந்த பாடநெறி முடிவடைவதை நெருங்கிவிட்டோம் இந்த இரண்டு அலகுகளும் உங்களை ஒரு முழுமையான புரோபஷனல்ஆகவும் ஒரு நல்ல மனிதராக நிலைநிறுத்தவும் பின்னர் இந்த எட்டிக்யுட்டே யுடன் உங்கள் புரோபஷனல் ஸ்கில்ஸ்களை வளர்க்கவும் உதவும் நீங்கள் தேர்ந்தெடுத்த எந்தத் தொழிலிலும் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த வியாபாரத்திலும் சமூக வாழ்க்கையிலும் வெற்றியைப் பெற வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் நன்றி